கடந்த வகுப்பில் நாங்கள் Z பாராமீட்டர்ஸ் பற்றி விவாதித்தோம் அவை இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த வகுப்பில் நாம் Y பாராமீட்டர்ஸ் என்றும் அழைக்கப்படும் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்களைப் பற்றி பேசுவோம் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்ஸ் பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடங்குவோம் அடிப்படையில் இந்த விஷயத்தில் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கும் வோல்டேஜ் ஆல் இயக்கப்படும் அல்லது கரண்ட் இயக்கப்படும் எனவே இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள படத்தை நீங்கள் காணலாம் நீங்கள் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கின் இருபுறமும் வோல்டேஜ் ஐ பயன்படுத்தலாம் அல்லது கரண்ட் சோர்ஸ் ஐ பயன்படுத்தலாம் நெட்வொர்க்கின் இருபுறமும் இப்போது இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் டெர்மினல் கரண்ட்களின் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்ஸ் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் மேலும் நீங்கள் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்ஸ் ஐ தீர்மானிக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் டெர்மினல் கரண்ட்களை வரையறுப்பீர்கள் அல்லது டெர்மினல் வோல்டேஜ் இன் அடிப்படையில் டெர்மினல் கரண்ட்களை வெளிப்படுத்துவீர்கள் எனவே நீங்கள் இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்ஸ் உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் டெர்மினல் கரண்ட்களின் அடிப்படையில் டெர்மினல் வோல்டேஜ்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இங்கே டெர்மினல் வோல்டேஜ் இன் அடிப்படையில் டெர்மினல் கரண்ட்களை வெளிப்படுத்துகிறோம் டெர்மினல் வோல்டேஜ்களின் அடிப்படையில் டெர்மினல் கரண்ட் ஐ நாங்கள் வெளிப்படுத்தும்போது டெர்மினல் வோல்டேஜ்கும் டெர்மினல் கரண்ட் க்கும் இடையிலான உறவை பின்வருமாறு பெறுவீர்கள்

இப்போது நீங்கள் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் தொகுக்கும்போது வெளிப்பாட்டில் நீங்கள் சேர்த்துள்ள இந்த மதிப்புகள் கரண்ட் வெக்டர் ஆக மாறும் இந்த நிலையான சொற்களின் அணி தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போது இந்த வார்த்தையை Y எனப்படும் குறியீட்டு வடிவத்தில் குறிப்பிடலாம் இது y பாராமீட்டர்ஸ் அல்லது அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்ஸ் என அழைக்கப்படுகிறது டெர்மினல் வோல்டேஜ் ஐ பயன்படுத்தி டெர்மினல் கரண்ட் ஐ நீங்கள் தொடர்பு படுத்தும்போது வோல்டேஜ் இன் கரண்ட் அறிகுறிகளை வெளிப்படுத்த நீங்கள் பயன்படுத்தும் பெருக்கல் காரணிகள் உங்களுக்கு அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்களை வழங்கும் இப்போது இந்த அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்கள் சீமென்ஸில் வெளிப்படுத்தப்படுகின்றன நீங்கள் mhos இல் வெளிப்படுத்த பட்டதாகவும் கூறலாம் ஏனெனில் இவை இம்பிடேன்ஸ் க்கு மின்மறுப்புக்கு நேர்மாறானவை இப்போது இந்த பாராமீட்டர்களின் மதிப்புகளை இன்புட் போர்ட் இல் அமைப்பதன் மூலம் மதிப்பீடு செய்யலாம் அதாவது நீங்கள் இன்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் அமைப்பு வைத்திருப்பீர்கள் அல்லது மறுமுனையில் நீங்கள் இன் மதிப்பை வைப்பீர்கள் என்றால் அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் அமைப்பு ஆகும் எனவே y பாராமீட்டர்கள் இன்புட் அல்லது அவுட்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் மூலம் பெறுவதால் அவை ஷார்ட் சர்க்யூட் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்களின் மதிப்புகளை தனித்தனியாக கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே நீங்கள் முதலில் ஐ அமைத்தால் அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் என்று பொருள் இந்த இரண்டு சமன்பாடுகளிலும் இன் மதிப்பை வைப்பீர்கள் எனவே நீங்கள் பெறுவீர்கள் இப்போது இரண்டாவது வழக்கில் நீங்கள் இப்போது V 1 ஐ 0 க்கு சமம் என்று பொருள் உள்ளீட்டு போர்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகும் எனவே அந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் y 12 பெறுவீர்கள் எனவே நீங்கள் வெளிப்பாட்டைக் கண்டால் நீங்கள் V1 0 ஐ அமைத்தால் நீங்கள் பெறுவீர்கள் பொதுவாக • y11 ஷார்ட் சர்க்யூட் இன்புட் அட்மிட்டன்ஸ் • y12 போர்ட் 2 முதல் போர்ட் 1 வரை ஷார்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் அட்மிட்டன்ஸ் • y21 போர்ட் 1 முதல் போர்ட் 2 வரை ஷார்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் அட்மிட்டன்ஸ் • y22 ஷார்ட் சர்க்யூட் அவுட்புட் அட்மிட்டன்ஸ் எனவே கரண்ட் சோர்ஸ் ஐ போர்ட் 1 மற்றும் ஷார்ட் சர்க்யூட் போர்ட் 2 இல் இணைக்கும்போது நீங்கள் மற்றும் ஆகிய மூன்று அளவுகளின் மதிப்புகளைப் பெறுவீர்கள் இவற்றைப் பயன்படுத்தி மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைக் காணலாம் இப்போது இரண்டாவது விஷயத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் கரண்ட் சோர்ஸ் ஐ இரண்டாவது போர்ட் உடன் இணைப்பீர்கள் மேலும் நீங்கள் முதல் போர்ட் ஐ குறுக்கு வழியாக மாற்றுவீர்கள் அவ்வாறான நிலையில் உங்கள் எனவே நீங்கள் பெறும் மீதமுள்ள அளவுகள் மற்றும் ஆகும் மேலும் இந்த மூன்று அளவுகளைப் பயன்படுத்தி மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே இப்போது y பாராமீட்டர்களின் கணக்கீடு தொடர்பான எங்கள் விவாதத்தை நீங்கள் இப்போது சுருக்கமாகக் கூறலாம் எனவே இந்த இரண்டு புள்ளிவிவரங்களில் எங்கள் விவாதத்தை சுருக்கமாகக் கூறலாம் எனவே இந்த எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் இன்புட் போர்ட் க்கு கரண்ட் ஐப் பயன்படுத்துகிறோம் அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் இந்த சூழ்நிலை உங்களிடம் இருக்கும் போது நீங்கள் மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைப் பெறுவீர்கள் இன்புட் போர்ட் இல் வோல்டேஜ் வகுக்கப்பட்ட அவுட்புட் போர்ட் இல் கரண்ட் ஐப் பயன்படுத்துதல் இதே போல் நீங்கள் கரண்ட் சோர்ஸ் ஐ அவுட்புட் போர்ட் இல் உம் ஷார்ட் சர்க்யூட் இன்புட் போர்ட் இல் உம் இணைத்தால் எனவே நீங்கள் மதிப்புகளைப் பெறுவீர்கள் இந்த இரண்டு புள்ளிவிவரங்கள் சுருக்கமாக இருக்கும் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்களின் மதிப்புகளை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் இப்போது இரண்டு போர்ட் நெட்வொர்க் லீனியர் மற்றும் அதற்கு டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் இல்லாதபோது ட்ரான்ஸ்பர் அட்மிட்டன்ஸ் க்கு சமமாக இருக்கும் பின்னர் இந்த நிபந்தனை இருந்தால் இரண்டு போர்ட் ரேசிப்ரோகல் என்று நீங்கள் கூறலாம் எனவே இது z பாராமீட்டர்ஸ் கணக்கீட்டின் போது நாம் விவாதித்ததைப் போன்றது அங்கு மற்றும் அது லீனியர் மற்றும் அதற்கு எந்தவொரு டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் உம் இல்லை என்றால் சர்க்யூட் ரேசிப்ரோகல் ஆனது எனவே இரண்டு போர்ட் நெட்வொர்க்கின் பரஸ்பரத்தன்மையை z மற்றும் y பாராமீட்டர்ஸ் தொடர்பாக நீங்கள் தொடர்புபடுத்தலாம் Z பாராமீட்டர்ஸ் விஷயத்தில் நாங்கள் விளக்கியதைப் போலவே இப்போது இங்கே நீங்கள் காட்சியை நிரூபிக்க முடியும் எப்படி இந்த இரண்டு புள்ளிவிவரங்களையும் பார்ப்போம் இப்போது முதல் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் இன்புட் போர்ட் வோல்டேஜ் V ஐப் பயன்படுத்துகிறோம் மற்றும் அவுட்புட் போர்ட் குள் எமிட்டர் இன் உதவியுடன் பாயும் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட இரண்டு போர்ட் நெட்வொர்க் ரேசிப்ரோகல் ஆனது என்பதை நீங்கள் கண்டால்வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் எமிட்டர் இன் இருப்பிடங்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டால் I மற்றும் V அளவுகள் மாறப்போவதில்லை எனவே இந்த நிலை இருந்தால் நாங்கள் சொல்வோம் சர்க்யூட் ரேசிப்ரோகல் என்று இப்போது ரேசிப்ரோகல் நெட்வொர்க்கின் விஷயத்தில் என்ன நடக்கும் நெட்வொர்க் ரேசிப்ரோகல் இருந்தால் அதன் pi ஈக்குவேலன்ட் மாதிரியுடன் சர்க்யூட் ஐ குறிக்கலாம் pi சர்க்யூட் இன் இடது காலை நீங்கள் பார்த்தால் இடது லேக் அட்மிட்டன்ஸ் இன் மதிப்பு ஆக இருக்கும் அதே நேரத்தில் வலது லேக் கால் அட்மிட்டன்ஸ் இன் மதிப்பு ஆகும் இப்போது இங்கே என்பதால் நீங்கள் அல்லது இரண்டையும் பயன்படுத்தலாம் இரண்டும் உண்மையாக இருக்கும் பின்னர் இந்த இரண்டு லேக்யும் இணைக்கும் கிளை க்கு சமமான அட்மிட்டன்ஸ் இருக்கும் எனவே உங்களிடம் ஒரு ரேசிப்ரோகல் நெட்வொர்க் இருந்தால் அந்த நெட்வொர்க்கை pi ஈக்குவேலன்ட் சர்க்யூட் உதவியுடன் சமமாக குறிப்பிடலாம் இப்போது பொதுவாக நெட்வொர்க் ரேசிப்ரோகல் ஆக இல்லாவிட்டால் ஈக்குவேலன்ட் நெட்வொர்க் வடிவில் சர்க்யூட்க்கு சமமாக பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் பின்வரும் படத்தை பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் சர்க்யூட் இன் இடது பக்கத்தில் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டத்தைப் Kirchhoff's current law பயன்படுத்தினால் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டால் ஆக இருக்கும் முழுவதும் பயன்படுத்தப்படுவதால் அது ஆக மாறும் இதேபோல் கரண்ட் இன் மதிப்பு இந்த புள்ளிவிவரத்தில் இருந்து பார்த்தால் இந்த கால் வழியாக பாயும் கரண்ட் இன் மதிப்பு ஆக இருக்கும் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் பார்த்தால் இந்த சமன்பாடுகள் எங்கள் முந்தைய ஸ்லைடில் நாங்கள் விவாதித்த சமன்பாடுகளைத் தவிர வேறில்லை எனவே இந்த குறிப்பிட்ட ஈக்குவேலன்ட் நெட்வொர்க் இன் உதவியுடன் இந்த குறிப்பிட்ட படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி எந்த இரண்டு போர்ட் நெட்வொர்க்கையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் எனவே எந்த இரண்டு போர்ட் நெட்வொர்க்கையும் சமமாக குறிப்பிடலாம் ஈக்குவேலன்ட் நெட்வொர்க் ஆக இது காட்டப்பட்டுள்ளது எண்ணிக்கை இப்போது இந்த கருத்தை சில எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் இதன் மூலம் நீங்கள் கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட்களின் y பாராமீட்டர்ஸ் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே முதலில் நாம் என்ன செய்வோம் நாம் பார்த்த y பாராமீட்டர்ஸ் என்ற சமன்பாடுகளைப் பயன்படுத்துவோம் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் குறிக்கிறது எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பயன்படுத்துவோம் மேலும் இந்த சர்க்யூட்களின் y பாராமீட்டர்ஸ் ஐ கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இப்போது முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் ஆகியவற்றின் மதிப்பை நாங்கள் தீர்மானிப்போம் எனவே மற்றும் y21 இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டால் இன்புட் போர்ட் இல் ஒரு கரண்ட் சோர்ஸ் ஐ இணைப்போம் மேலும் அவுட்புட் போர்ட் ஐ குறுக்கு வழியாக மாற்றுவோம் எனவே சர்க்யூட் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் எண்ணிக்கை இப்போது இந்த குறிப்பிட்ட படத்தை நீங்கள் கண்டால் 8 ஓம் ரெஸிஸ்டர் இப்போது ஷார்ட் சர்க்யூட் உடன் இருக்கும் ஏனெனில் இது அவுட்புட் போர்ட் இன் டெர்மினல்கள் முழுவதும் இணைக்கப்பட்டுள்ளது எனவே கரண்ட் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் இப்போது இது ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் நம்மிடம் இருக்கும் இன்புட் போர்ட் ஆக உருவாகிறது என்பதால் இந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸ்களையும் இணையாகப் பார்ப்போம் எனவே வோல்டேஜ் இன் மதிப்பு என்னவாக இருக்கும்

இப்போது இன் அடிப்படையில் நீங்கள் இன் மதிப்பைப் பெற்றுள்ளதால்

இப்போது அடுத்தது நீங்கள் கரண்ட் பிரிவைப் பயன்படுத்தி மற்றும் க்கு இடையிலான உறவைக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட படத்தை நீங்கள் கண்டால் கரண்ட் பிரிவின் உதவியுடன் இன் அடிப்படையில் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட் இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் 2 ஓம் எதிர்ப்பின் மூலம் பாயும் இன் கூறு கரண்ட் இன் மதிப்புக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் இரண்டும் எதிர் திசைகளில் இருக்கும் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும் இப்போது இன் மதிப்பை இன் அடிப்படையில் கணக்கிட்டுள்ளோம் என்பதையும் இன் அடிப்படையில் இன் மதிப்பையும் கணக்கிட்டுள்ளோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்

இப்போது அடுத்த பணி மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அவுட்புட் போர்ட் இல் கரண்ட் சோர்ஸ் ஐ இணைப்போம் மேலும் இன்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் ஆக மாற்றுவோம் எனவே உங்கள் எண்ணிக்கை ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளதைப் போல இருக்கும் அங்கு இன்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் உடன் இருக்கும் போது உங்கள் 0 ஆக மாறும் மற்றும் அவுட்புட் போர்ட் உடன் இணைக்கப்படும் இப்போது இந்த வழக்கில் மீண்டும் 4 ஓம் ரெஸிஸ்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆக இருக்கும் ஏனெனில் இது அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் என்பதால் ஷார்ட் சர்க்யூட் இருக்கும் அதனால் இப்போது இப்போது அடுத்ததாக நீங்கள் கரண்ட் பிரிவைப் பயன்படுத்த வேண்டும் இதன்மூலம் கரண்ட் இன் மதிப்பை அடிப்படையில் காணலாம் எனவே இந்த புள்ளிவிவரத்தை நான் பார்த்தால் இந்த குறிப்பிட்ட எதிர்ப்பில் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் இன் ஒரு கால் கூட இதன் மூலம் பாயும் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் இன் கூறு என்று நீங்கள் கூறலாம் இதைப் பயன்படுத்தி நீங்கள் கரண்ட் பிரிவைப் பயன்படுத்தலாம் மற்றும் இன் அடிப்படையில் இன் மதிப்பைக் கண்டறியலாம் எனவே நீங்கள் சொல்லலாம் இப்போது நீங்கள் இப்போது கணக்கிட்ட y பாராமீட்டர்ஸ் ஐ தொகுத்தால் y மேட்ரிக்ஸ் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் இப்போது இந்த மேட்ரிக்ஸைப் பார்த்தால் y 12 என்பது y 21 க்கு சமம் என்று நீங்கள் எளிதாகக் கூறலாம் இப்போது எங்களிடம் சர்க்யூட் இல் எந்தவொரு டிபெண்டன்ட் சோர்ஸ் உம் இல்லை என்பதால் சர்க்யூட் ரேசிப்ரோகல் ஆனது என்று நாம் கூறலாம் அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய முடியும் பாராமீட்டர்ஸ் ஐ நேரடியாகக் கண்டுபிடிக்க pi ஈக்குவேலன்ட் சர்க்யூட் பயன்படுத்தலாம் எனவே கொடுக்கப்பட்ட சர்க்யூட்க்கு சமமான pi ஈக்குவேலன்ட் சர்க்யூட் உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் இப்போது நீங்கள் கண்டு பிடிக்கக்கூடியது என்னவென்றால் இன் மதிப்பு இப்போது அடுத்தது நாம் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நீங்கள் y 12 இன் மதிப்பை இங்கே வைத்தால் y 11 இன் மதிப்பை 0 75 சீமென்களாகப் பெறுவீர்கள் இப்போது அடுத்தது வலது இடது பார்த்தால் y22 y21 இன் மதிப்பு எனவே சர்க்யூட் pi ஈக்குவேலன்ட் ஐ சமமானதைப் பயன்படுத்தி சமன்பாடுகளைப் பயன்படுத்தி y பாராமீட்டரகளைக் கண்டுபிடிக்கும் விஷயத்தில் நாங்கள் பார்த்தபடி y பாராமீட்டரகளின் மதிப்பைக் காணலாம் இந்த வழியில் y பாராமீட்டர சமன்பாடுகளின் விவரங்களுக்குச் செல்லாமல் சர்க்யூட் ரேசிப்ரோகல் ஆனது என்று உங்களுக்குத் தெரிந்தால் பின்னர் y பாராமீட்டரகளின் மதிப்பைக் கண்டறிய முடியாது நீங்கள் நேரடியாக pi ஈக்குவேலன்ட் சர்க்யூட் பயன்படுத்தலாம் மற்றும் y பாராமீட்டரகளின் மதிப்பைக் கண்டறியலாம் இப்போது அடுத்த ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே சர்க்யூட் க்கு ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஐ கொண்டுள்ளது எனவே y பாராமீட்டர்களைக் கண்டுபிடிக்க பாராமீட்டர் சமன்பாடுகளைப் பயன்படுத்துவோம் மேலும் நீங்கள் டிபெண்டன்ட் சோர்ஸ் ஐ கொண்டிருக்கும்போது சர்க்யூட் ரேசிப்ரோகல் இருக்காது என்பதை நாங்கள் நியாயப்படுத்துவோம் முந்தைய எடுத்துக்காட்டில் நாங்கள் செய்த அதே நடைமுறையை மீண்டும் பயன்படுத்துவோம் இன்புட் போர்ட் இல் ஆக இருக்கும் கரண்ட் சோர்ஸ் ஐ முதலில் பயன்படுத்துவோம் மேலும் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கின் வலது பக்க போர்ட் ஆக இருக்கும் அவுட்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் ஆக மாற்றுவோம் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்களின் மதிப்புகளைக் கண்டுபிடிக்கும் எனவே உங்களிடம் இந்த வகையான சர்க்யூட் ஏற்பாடு இருக்கும்போது நீங்கள் மற்றும் இன் மதிப்புகளைப் பெற முடியும் இப்போது இந்த சர்க்யூட் ஐ கண்டால் இந்த டெர்மினல் இன் வோல்டேஜ் என்று வைத்துக் கொள்வோம் எனவே நாம் என்ன செய்வோம் இந்த டெர்மினல் இல் KCL ஐப் பயன்படுத்துவோம் மற்றும் சமன்பாட்டைத் தீர்க்க முயற்சிப்போம் எனவே இந்த டெர்மினல் நீங்கள் KCL ஐப் பயன்படுத்தினால் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் கரண்ட் பாயும் ஆக இருப்பதைக் காண்பீர்கள் எனவே இது நடக்கிறது இது டெர்மினல் இன் உள்ளே செல்லும் கரண்ட் மற்றது வெளியே செல்கிறது டெர்மினல்க்கு வெளியே வருகிறது எனவே அனைத்து 4 கரண்ட்களின் கூட்டுத்தொகையும் இந்த டெர்மினலில் 0 ஆக இருக்கும் எனவே அந்த KCL ஐப் பயன்படுத்தி நாம் சமன்பாட்டைப் பயன்படுத்தி I 1 இன் மதிப்புகளைக் கண்டறிவோம் எனவே நாம் என்ன எழுத முடியும் நாம் எழுதலாம் இப்போது நீங்கள் எளிமைப்படுத்தினால் இப்போது நீங்கள் அதன் மதிப்பைப் பெறுவீர்கள் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் ஊடாக பாயும் கரண்ட் இன் வோல்டேஜ் என்று நீங்கள் கூறும்போது மற்றொரு விஷயத்தைப் பார்ப்போம் ஏனெனில் நீங்கள் கரண்ட் சோர்ஸ் current சோர்ஸ் ஐ இன்புட் போர்ட் இல் இணைக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஐ இணைக்கும்போது 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட் இன் மதிப்பு ஆக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் கரண்ட் இன் மதிப்பு என்றும் நீங்கள் கூறலாம் முந்தைய சமன்பாட்டில் இன் மதிப்பை நீங்கள் வைக்கலாம் மற்றும் இன் அடிப்படையில் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் எளிமைப்படுத்திய பிறகு நீங்கள் என்று சொல்லலாம் எனவே இது உங்களுக்கு கிடைத்துள்ளது இப்போது நீங்கள் V 1 இன் மதிப்பை மேலே உள்ள சமன்பாட்டில் வைக்கலாம் எனவே நீங்கள் பெறலாம் இப்போது அது உங்களுக்குத் தெரியும் இப்போது அடுத்த பணி என்னவென்றால் நீங்கள் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த டெர்மினல் இலும் நீங்கள் KCL ஐப் பயன்படுத்துகின்ற இரண்டாவது டெர்மினல் ஐப் பார்த்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லது எனவே எனவே இந்த சர்க்யூட் இலிருந்து உங்களுக்கு y 11 மற்றும் y 21 கிடைத்தது இப்போது அடுத்த பணி என்னவென்றால் அவுட்புட் போர்ட் இலும் ஷார்ட் சர்க்யூட் உள்ளீட்டு துறைமுகத்திலும் கரண்ட் சோர்ஸ் ஆக ஐ சேர்ப்போம் எனவே அதைச் செய்யும்போது மற்றும் என மீதமுள்ள Y பாராமீட்டர்களின் மதிப்புகளை மீண்டும் பெறுவோம்

05 சீமென்களின் புள்ளி கழித்தல் எனக் கணக்கிட்டுள்ளீர்கள் அதே நேரத்தில் y 21 0 25 சீமென்ஸ் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் ஒன்றுக்கொன்று இல்லை என்று நீங்கள் கூறலாம் எனவே இதன் மூலம் அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்கள் பற்றி விவாதித்த எங்கள் இன்றைய அமர்வை நிறைவு செய்யலாம்